ட்ரான்ஸ்டியூசர் பகுதி 2 இல் 1 எனவே விவாதத்தின் அடுத்த தலைப்பு ட்ரான்ஸ்டியூசர் இந்த இரண்டு படங்கள் ட்ரான்ஸ்டியூசர் ஆகும் முதலில் நாம் ட்ரான்ஸ்டியூசர் என்றால் என்ன என்று பார்ப்போம் பிறகு நாம் ட்ரான்ஸ்டியூசர் இன் பரிமாற்ற செயல்திறன் வகைப்பாட்டை காண்போம் பலவகையான ட்ரான்ஸ்டியூசர் உள்ளன ட்ரான்ஸ்டியூசர் இன் தரமான பண்புக்கூறுகள் சாதனங்களை இடைநிலை மாற்றியமைத்தல் மற்றும் மின்இடைநிலை மாற்றி அமைக்கும் சாதனங்களின் நன்மை மின்இடைநிலை மாற்றி அமைக்கும் சாதனங்கள் மற்றும் டெர்மினேட்டிங் சாதனங்கள் போன்ற தலைப்புகள் இந்த விரிவுரையில் உள்ளடங்கும் இந்த அளவீட்டு முறை மூன்று செயல்பாட்டு பகுதிகளை கொண்டிருப்பதை முதலில் அறிவோம் முதலாவது முதன்மை டிடெக்டார் ட்ரான்ஸ்டியூசர் நிலை இரண்டாவதுஇடைநிலை மாற்றியமைக்கும் நிலை பின்னர் வெளியீட்டு நிலை இங்கே நாம் முதன்மையாக செய்ய வேண்டியது என்னவென்றால் இது ஒரு சாதனம் இதன் ரெஸ்பான்ஸ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் முதன்மை டிடக்டார் ஐ எடுப்போம் எனவே இந்த முதன்மை டிடக்டார் டிடக்ட்ஸ் செய்ததும் இந்த டேட்டாவை மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் அதை ரீடபிள் வெளியீடாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே உங்களிடம் உள்ளீடு உள்ளது நீங்கள் விரும்பும் வெளியீடு என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டும் இடையில் நீங்கள் முதன்மையை ரீடபிள் வெளியீடாக மாற்றும் ஒரு கட்டத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் இந்த நிலை இடைநிலை மாற்றியமைக்கும் நிலையாகும் உதாரணமாக இங்கே நீங்கள் ஒரு இயந்திர அளவினை இயந்திர கருவியை கொண்டு செய்ய முடியும் எனவே இது ஒரு இயந்திர விலகல் டயல் கேஜ் இது அளவிடுகிறது மற்றும் வெளியீட்டை மின்னழுத்தத்தின் அடிப்படையில் தருகிறது எனவே இப்பொழுது நாம் இயந்திர அளவீட்டை ரீடபில் வெளியீடாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் வெளியீடு ஏன் மின் அழுத்தத்தில் உள்ளது ஏனெனில் அது கட்டுப்படுத்த எளிதானது எனவே நீங்கள் ஒரு கட்டுப்படுத்திய நிறுவியோ அல்லது நீங்கள் ஒரு ஆன்லைன் கண்காணிப்பு அமைப்பை நிறுவியோ அமைப்பை கட்டுப்படுத்தலாம் எனவே கட்டுப்பாட்டு அமைப்பை நிறுவிய பின் மின்னழுத்தத்தை அல்லது மின்னோட்டத்தை வெளியீடாக பெறுகிறோம் வெளியீட்டு மின்னழுத்தத்தை நிர்வகிப்பது எளிமையானது எனவே நாம் மின்னழுத்தத்தை பெற முயற்சிக்கிறோம் எனவே இது மெக்கானிக்கல் இலிருந்து மின்னழுத்தம் ஆக மாற்றப்படுகிறது உதாரணமாக இங்கே ஒரு பீசோ படிகத்தை வைக்க முயற்சி செய்வோம் எனவே பீசோ படிகம் என்ன செய்கிறது இது இயந்திர இடப்பெயர்வை எலக்ட்ரிக்கல் மின் அழுத்தமாக மாற்றுகிறது எனவே இது ஒரு இடைநிலை மாற்றும் நிலை ஆகும் இங்கே நீங்கள் சுற்றுகள் வைத்துள்ளதாக கொள்வோம் உங்கள் புரிதலுக்காக ஒரு எளிய ஒப்புமையை வைத்துள்ளேன் எனவே அடிப்படையில் ஒரு ட்ரான்ஸ்டியூசர் அல்லது அளவீட்டு அமைப்பில் மூன்று முக்கிய கூறுகள் உள்ளன ஒன்று இரண்டாவது இடைநிலை மற்றும் நிலை மூன்றாவது வெளியீட்டு நிலை அல்லது முடிவடையும் நிலை ஒவ்வொரு கட்டமும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை குறிக்கிறது இதனால் அளவிட வேண்டிய இயற்பியல் மாறியின் மதிப்பு வெளியீடாக காட்டப்படுகிறது இதனை மறுபடியும் பார்க்கவும் இது சில செயல்பாடுகளை செய்கிறது எனவே அளவிட வேண்டிய இயற்பியல் மாறியின் மதிப்பு வெளியிடாக காட்டப்படுகிறது செயல் முறை கட்டுப்பாட்டில் பயன்படுத்தப்படும் அளவீட்டு முறை ஃபீட்பேக் கட்டுப்பாட்டு அமைப்பு என்னும் நான்காவது நிலையை கொண்டுள்ளது எனவே முதன்மை மற்றும் இடைநிலை நிலை பற்றி நாம் பேசுகிறோம் இது முதன்மை இடைநிலை நிலை மற்றும் டெர்மினேடிங் நிலையை கொண்டுள்ளோம் இங்கிருந்து நாம் ஃபீட்பேக் எடுக்க முயற்சிக்கின்றோம் இது செயல்முறைக்கு உட்படுத்தப்படுகிறது எனவே இங்கு செயல்முறை நடக்கிறது மற்றும் இது போன்ற ஒன்று உங்களிடம் உள்ளது எனவே ஃபீட்பேக் கட்டுப்பாட்டு அமைப்பு அடிப்படையில் அளவிடப்பட்ட சிக்னலை கட்டுப்பாட்டு அமைப்பு எடுக்கும் முடிவைப் பொறுத்து விளக்குகிறது எனவே அடாப்டிவ் கட்டுப்பாட்டு அமைப்புகட்டுப்பாடுகள் அல்லது தேர்வு முறை போன்றவற்றை கொண்டிருக்கலாம் எனவே நாம் இங்கு என்ன செய்கிறோம் செய்முறை மாற ஃபீட்பேக் ஐ தருகிறோம் ஆகவே நீங்கள் ஒரு மாறியை அதிகபட்சமாக சரிசெய்தால் அதுவே கன்ஸ்ரெய்ன்ட் ஆகும் இது செயல்முறையை மாற்றி அமைக்கிறது எடுத்துக்காட்டாக விசையானது 100 நியூட்டன் க்கு மேல் செல்லக்கூடாது எனவே இதுவே கன்ஸ்ரெய்ன்ட் 10 நியூட்டன் மீட்டர் விசை மற்றும் டார்க் போன்ற இரண்டு கன்ஸ்ரெய்ன்ட் உள்ளதாக கொள்வோம் எனவே நாம் என்ன செய்வது முதலில்கன்ஸ்ரெய்ன்ட் இது 100 ஐ கடக்க வேண்டாம் இரண்டாவதாக இது 10 ஐ கடக்க வேண்டாம் எனவே இங்கு 10 கன்ஸ்ரெய்ன்ட் போடப்பட்டிருக்கின்றன ஆனால் தேர்வு முறை பற்றி பேசும்போது அது கன்ஸ்ரெய்ன்ட் பார்ப்பதில்லை ஆனால் இது செயல்படுவதற்கு பாதுகாப்பான இடைநிலை மதிப்பையே பார்க்கிறது எனவே நீங்கள் இந்த அடாப்டிப் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் செய்ய விரும்பினால் நமக்கு ஒரு ஃபீட்பேக் கட்டுப்பாட்டு நிலை இருக்கவேண்டும் அது முடிவடையும் கட்டத்தில் இருந்து ஒரு உள்ளிட்டை எடுக்கிறது இதன் விளைவாக மேக்னிடியூடில் ஏற்படும் மாற்றம் மாறியின் உணர்திறன் அளவை பாதிக்கிறத எனவே உருப்பெருக்கம் போன்ற பரிமாற்ற செயல்திறன் என்பது ட்ரான்ஸ்டியூசர் இன் முக்கியமான ஒன்றாகும் கண்டறிதல் அல்லது அளவீட்டு அமைப்பின் உணர்திறன் உறுப்பு முதலில் அளவிட வேண்டிய தரத்துடன் தொடர்பு கொள்ள வைக்கிறது மற்றும் உணரப்பட்ட தகவல்களை உடனடியாக அனலாகஸ் வடிவத்தில் கடத்துகிறது நிலையை உணர்ந்து நீங்கள் உணர்ந்த கட்டத்தினை ஒரு தரவாக மாற்றுவது முதல் நிலையை குறிக்கும் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஆப்டிகல் மெக்னடிக் மற்றும் பீசோ எலக்ட்ரிக் போன்ற ட்ரான்ஸ்டியூசர் உணரப்பட்ட தகவல்களை மிகவும் வசதியான வடிவமாக மாற்றுகிறது அதாவது நீங்கள் தரவை திருத்த திருத்த பகுப்பாய்வு செய்ய ஆரம்பிக்கலாம் ட்ரான்ஸ்டியூசர் என்பது ஒரு வடிவத்தின் ஆற்றலை மற்றொரு வடிவமாக மாற்றும் ஒரு சாதனம் இதுவே ட்ரான்ஸ்டியூசர் கான வரையறை ஆகும் இந்த வடிவமானது மெக்கானிக்கல் ஆகவோ எலக்ட்ரிக்கல் ஆகவோ அல்லது ஆப்டிகல் ஆகவோ இருக்கலாம் ஆனால் ஆற்றல் உணரப்பட வேண்டியது தான் விஷயம் எடுத்துக்காட்டாக நியூமாட்டிக் மாற்றியில் பேக் பிரஷரை பயன்படுத்தி அதனை சுற்றியுள்ள விலகல் என்ன என்பதை சோதித்தோம் ஆனால் ட்ரான்ஸ்டியூசர் என்பது ஒரு வடிவ ஆற்றலை மற்றொரு வடிவமாக மாற்றும் சாதனம் ஆகும் ட்ரான்ஸ்டியூசர் என்பது ஒரு வடிவ ஆற்றலை மற்றொரு வடிவமாக மாற்றும் சாதனம் ஆகும் அல்லது இது பரிமாற்ற செயல்திறனை காண விகிதமாகும் இரண்டு வகையான ட்ரான்ஸ்டியூசர் உள்ளனஅவை முதன்மை ட்ரான்ஸ்டியூசர் மற்றொரு இரண்டாம் நிலை ட்ரான்ஸ்டியூசர் உணர்திறன் அல்லது டிட்டெக்டிங் உறுப்பு என்பது இயற்பியல் நிகழ்விற்கு பதில் அளிப்பது அல்லது மாற்றுவதாகும் எனவே இது முதன்மை ட்ரான்ஸ்டியூசர் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக லிட்மஸ் தாளை எடுத்து ஒரு அமிலத்தில் வைத்தால் அது வண்ணமாற்றம் அடைகிறது எனவே உறுப்பின் செயல்பாடு என்பது இயற்பியல் நிகழ்வுக்கு பதிலளிக்க வேண்டும் அல்லது இயற்பியல் நிலையை மாற்ற வேண்டும் இது வண்ண மாற்றங்கள் மூலம் நிகழ்கிறது ஆகவே இது முதன்மை ட்ரான்ஸ்டியூசர் ஆகும் டிரான்ஸ்டக்ஷன் உறுப்பின் செயல்பாடு ஆனது உணர்திறன் உறுப்பின் மூலம் பெறப்பட்ட வெளியீட்டை ஒத்த மின் வெளியீடாக மாற்றுவதாகும் எனவே இது சென்ஸ் செகன்டரி ட்ரான்ஸ்டியூசர் என்று அழைக்கப்படுகிறது உங்களிடம் உள்ளீடு உள்ளது உதாரணமாக pH அளவீட்டை காண்போம் இதுpH ஐ அளவிடுகிறது இது ஒரு வண்ணத்தை வழங்குவதன் மூலம் அமிலம் அல்லது காரம் என்பதை சொல்ல முயற்சிக்கும் ஆனால் இந்த தரவினை மின்னழுத்த தரவு அல்லது சில தொடர்ச்சியான தரவுகளாக நீங்கள் மாற்ற விரும்பினால் இந்த தரவை நீங்கள் இரண்டாம்நிலை ட்ரான்ஸ்டியூசர் ஆக மாற்றலாம் எனவே இரண்டாம்நிலை ட்ரான்ஸ்டியூசர் என்றால் என்ன இதன் செயல்பாடானது உணர்திறன் உறுப்பின் மூலம் பெறப்பட்ட வெளியீட்டை ஒத்த மின்வெளியீடாக மாற்றுவதாகும் இங்கே இது டிஜிட்டல் மீட்டர் நீங்கள் டிஜிட்டல் மூலம் அளவிடுகிறீர்கள் இப்பொழுது இதை ஒரு ஒத்த வடிவமாக மாற்றுவோம் இச்சாதனம் இரண்டாம்நிலை ட்ரான்ஸ்டியூசர் என அழைக்கப்படுகிறது எனவேட்ரான்ஸ்டியூசர் இன் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வகைப்பாடு தெளிவாக இருக்கிறதா ட்ரான்ஸ்டக்ஷன் இன் அடிப்படைக் கொள்கை என்ன என்பதை காண்போம் உள்ளீட்டு அளவு கொள்ளளவு எதிர்ப்பு மற்றும் தூண்டல் மதிப்பாக எவ்வாறு மாறுபடுகிறது என்பதைப் பொறுத்தது வகைப்படுத்தப்படுகிறது எனவே வகைப்பாட்டின் அடிப்படையில் உள்ளீடு எவ்வாறு கடத்தப்படுகிறது எனவே உள்ளீடு என்பது மெக்கானிக்கல் மதிப்பாக உள்ளது இது கொள்ளளவு மதிப்பு எதிர்ப்பு மதிப்பு மற்றும் தூண்டல் மதிப்பாக உள்ளது மேலும் இது கொள்ளளவு ட்ரான்ஸ்டியூசர் எதிர்ப்பு ட்ரான்ஸ்டியூசர் மற்றும் தூண்டல் ட்ரான்ஸ்டியூசர் என அழைக்கப்படுகிறது ட்ரான்ஸ்டியூசர் பீசோ எலெக்ட்ரிக் ஆக இருக்கலாம் மெக்கானிக்கல் இடப்பெயர்வின் அடிப்படையில் பீசோ எலக்ட்ரிக் என்ன என்பதை நாம் பார்த்தோம் இது வோல்டேஜ் தெர்மோஸ் எலக்ட்ரிக்கல் வெப்பநிலையை எலக்ட்ரிக் காந்த மண்டலமாக மாற்றுகிறது எனவே காந்த மண்டலத்தை அடிப்படையாகக்கொண்டு பீசோ ஆனது இடப்பெயர்ச்சியை தருகிறது ஆப்டிகல் சென்சிங் என்பது மற்றுமொரு வழியாகும் இன்று நானோமீட்டர்களில் இடப்பெயர்வுகள் மிகச்சிறியதாக இருப்பதால் இடப்பெயர்வை கண்டறிய ஆப்டிகல் நுட்பங்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே ஆப்டிகல் ட்ரான்ஸ்டியூசர் களும் உள்ளன உங்களிடம் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கு போர்டன் குழாய் பயன்படுத்தப்படுகிறது போர்டன் குழாயை ஒரு LVDT உடன் இணைக்கும்போது அது இடப்பெயர்ச்சியை தருகிறது நமக்கு இது ஒரு மின்னழுத்தத்தை தருகிறது மேலும் இது செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே இங்கு உள்ளிட்டு அளவு கொள்ளளவாக மாற்றப்படுகிறது சென்சார் கொள்ளளவு ட்ரான்ஸ்டியூசர் எதிர்ப்பு ட்ரான்ஸ்டியூசர் மற்றும் தூண்டல் ட்ரான்ஸ்டியூசர் ஆகியவை கொள்ளளவு எதிர்ப்பு மற்றும் தூண்டல் போன்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது ட்ரான்ஸ்டியூசர் செயல் நிலை மற்றும் செயலற்ற நிலை என இரண்டாக வகைப்படுத்தலாம் எனவே நீங்கள் பல வகைப்பாடுகளை காண்கிறீர்கள் அதில் ஒன்று முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மற்றொன்று செயல் மற்றும் செயலற்ற நிலை மேலும் இதற்கு முன்னர் கொள்கையின் அடிப்படையில் கொள்ளளவு சென்சார் எதிர்ப்பு சென்சார் மற்றும் தூண்டல் சென்சார் போன்ற வகைகளை பார்த்தோம் எனவே செயல் மற்றும் செயலற்ற நிலை தூண்டல் கொள்ளளவு எதிர்ப்பு டிரான்ஸ்டியூசர் மற்றும் முதன்மை இரண்டாம் நிலை போன்ற வகைகள் உள்ளன எனவே செயல் மற்றும் செயலற்ற நிலையில் உள்ள ட்ரான்ஸ்டியூசர் சுயமாக உருவாக்கும் வகைகளாகும் அதில் அவைஅவற்றின் சொந்த மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தை உருவாக்குகின்றன இங்கு வெளியீடு செயல் நிலையில் உள்ளது செயல்நிலை என்பது சுய உருவாக்கும் வகைகளாகும் எனவே இவை அவற்றின் வெளியீடுகளை உருவாக்குகின்றன ஒன்று அவை மின்னழுத்தமாக இருக்கலாம் அல்லது மின்னோட்டமாக இருக்கலாம் நாம் மின்னழுத்தத்தை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் வெளியீட்டை உருவாக்க எந்த ஒரு துணை சக்தி மூலமும் தேவைப்படுவதில்லை எடுத்துக்காட்டாக பீசோ கிறிஸ்டல் ட்ரான்ஸ்டியூசர் மெக்கானிக்கல் இடப்பெயற்சியை மின்னழுத்தமாக மாற்றுகிறது செயலற்ற ட்ரான்ஸ்டியூசர் ஒரு துணை சக்தியிலிருந்து கடத்தலுக்கு தேவையான சக்தியைப் பெறுகின்றன எனவே இங்கே நாம் செய்வது என்னவென்றால்ட்ரான்ஸ்டியூசர் இல் இறுதியாக இடப்பெயர்ச்சி அல்லது காட்சி வருவதற்கு சக்தியை பயன்படுத்துகிறோம் இவை வெளிப்புறமாக இயங்கும் எனவும் ட்ரான்ஸ்டியூசர் என அழைக்கப்படுகின்றன எதிர்ப்பு கொள்ளளவு மற்றும் தூண்டல் வகை ட்ரான்ஸ்டியூசர் இதற்கு உதாரணங்களாகும் செயல் நிலை மற்றும் செயலற்ற நிலை ட்ரான்ஸ்டியூசர் இவ்வாறு இருக்கும் செயல் நிலை ட்ரான்ஸ்டியூசர் இல் ஒரு பிரஷர் போர்க் இருக்கும் அழுத்த வேறுபாடு மற்றும் அழுத்தம் இருக்கும்போது அது தாக்கும் டயாப்ரம் தள்ள முயற்சிக்கிறது அல்லது உறுப்பினர்களை சுருக்குமாறு கட்டாயப்படுத்துகிறது இது உறுப்பினரை மேலே தள்ள முயற்சிக்கிறது இது பீசோ படிகத்தை நகர்த்தும் மற்றும் அதிர்வுக்கு உட்படுத்தப்படுகிறது அல்லது இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறது அது உணர்திறன் இருந்தால் அதிர்வுறும் அல்லது செயலற்ற நிலையில் சென்று தங்கலாம் அல்லது அது ஒரு பக்க இடர்பெயர்ச்சிக்கு சென்று தங்கலாம் பின்னர் வெளியீட்டை அளவிடுகிறோம் இதுவே அடிப்படை பீசோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்டியூசர் டைனமோமீட்டரிலும் பயன்படுத்தப்படுத்தப்படுகிறது எனவேஇங்கே ஒரு சக்தி டைனமோமீட்டரில் சக்தி வழங்கப்படுகிறது இங்கு சக்தி கூட்டும் உறுப்பினர் உள்ளது எனவேஇந்த உறுப்பினர் பீசோ படிகத்துடன் இணைக்கப்பட்டது இந்த பீசோ படிக வெளியீடானதுஅளவிடப்படுகிறது டைனமோமீட்டரில் பீசோ படிகங்கள் பயன்படுத்தப்படுகிறது எனவேஇது ஒரு திசையிலான சக்தி ஆகும் நீங்கள்அதை xy திசையில் வைத்திருக்கலாம் அதைநீங்கள் Fx திசையிலும் வைத்திருக்கலாம் X இல் சக்திy இல் சக்திz இல் சக்தி போன்ற கூட்டு சக்திகளையும் கொண்டிருக்கலாம் நீங்கள் டார்ஸனல் சக்தியை கொண்டிருப்பதாக கொள்வோம் இந்த சென்சார்கள் செயல்நிலை சென்சார்கள் ஆகும் இங்கேஒரு நிலையான தொகுதிD மற்றும் இங்கே ஒரு நகரும் குழாய் உள்ளது எனவேஇங்கே என்ன நடக்கிறது எனவேஇந்த நிலையான தொகுதிகள் நகர முயற்சிக்கின்றன உள்ளே நகரும் குழாய் அல்லது இந்த நகரும் குழாய் இடப்பெயர்ச்சியை கொடுக்கும் எனவேஇங்கு நடக்கிறது கொள்ளவு இயக்கத்தின் அடிப்படையில் இவை நடக்கின்றன எனவே அதிகரிப்பின் திசையையும் குறைவின் திசையையும் நாம் காணலாம் எனவே இது உள்ளே நுழைய அனுமதிக்கிறது மற்றும் இதன் வெளியீட்டை பொருத்து இது கொள்ளளவு வகை ட்ரான்ஸ்டியூசர் என அறியப்படுகிறது எனவே நாம் சக்தியை அளித்து கொள்ளளவு மதிப்பை பெறலாம் எனவே தான் இவை செயலற்றநிலை ட்ரான்ஸ்டியூசர் என அழைக்கப்படுகின்றன எனவே உங்களிடம் அனலாகஸ் ட்ரான்ஸ்டியூசர் மற்றும் டிஜிட்டல் ட்ரான்ஸ்டியூசர் உள்ளது டிஜிட்டல் மற்றும் அனலாக் என்றால் அது பைனரி ஆகும் எனவே நீங்கள் நேரத்தை பொறுத்து அல்லது மின்னழுத்தத்தை பொருத்து மொத்தம் மாறுபாட்டை கொண்டிருக்கலாம் இது தொடர்ந்து அதிகரித்து அல்லது குறைந்து வருகிறது அனலாகஸ் ட்ரான்ஸ்டியூசர் வகையில் உள்ளீட்டு அளவானது ஒத்த வெளியீடாக மாற்றப்படுகிறது இது நேரத்தின் தொடர்ச்சியான மாறுபாடு ஆகும் இது நேரத்தை பொறுத்து தொடர்ந்து மாறுபடுகிறது எனவே இதுவே ஒப்புமை அல்லது இதை இவ்வாறு எழுதலாம் நீங்கள் இதைப் போன்று எதை எடுத்தாலும் இது நேரம் மற்றும் இது ஒப்புமை என்று சொல்லலாம் எனவேLVDT ஸ்ட்ரைன் கேஜ் தெர்மோகப்புள் தெர்மிஸ்டர் ஆகியவை ஒத்த ட்ரான்ஸ்டியூசர் களுக்கு சில எடுத்துக்காட்டுகளாகும் ட்ரான்ஸ்டியூசர் உள்ளீட்டு அளவை பல்ஸ் வடிவத்தில் இருக்கும் சமிஞ்சை ஆக மாற்றினால் அது டிஜிட்டல் ஆகும் இது நேரத்திற்கு எதிரானது எனவே இதைப் போன்ற ஒன்றை நான் சொல்கிறேன் எனவே இது பல்ஸ் அல்லது டிஜிட்டல் ஆகும் இவை தொடர்ச்சியான நேர வடிவங்கள் அல்ல ஆனால் இயற்கையில் இவை தனித்தன்மை வாய்ந்தவை ஷாப்ட் என்கோடர் ஒரு நேரியல் இடப்பெயர்ச்சி ட்ரான்ஸ்டியூசர் ஆகும் எனவே நீங்கள் அதை பெரிதாக்கினால் அது இப்படி இருக்கலாம் எனவே இவை டிஜிட்டல் ட்ரான்ஸ்டியூசர் டிஜிட்டல் அனலாகஸ் ட்ரான்ஸ்டியூசர் சிக்னலுக்கு நிறைய சுதந்திரத்தை அளிக்கிறது நீங்கள் இதனை மேம்படுத்தலாம் அல்லது சிக்னல்களில் அதிக சத்தத்தை தவிர்க்கலாம் பின்னர் நீங்கள் சிக்னலை செயலாக்கலாம் ஆனால் அதே சமயம் இங்கு நாம் சிக்னலை தனித்தனியாக பார்க்கிறோம் எனவே அடிப்படை டேட்டா வில் நிறைய சத்தங்கள் சேர்க்கப்படும் போது அல்லது மேலும் செயலாக்கப்படும் போது நாம் நிறைய தகவல்களை இழக்கிறோம் பின்னர் டிஜிட்டல் மயமாக்க முயற்சிக்கிறோம் இருப்பினும் டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்புகொள்வதை எளிதாக்குகிறது எனவே மக்கள் டிஜிட்டல் மயமாக்கல் விரும்புகிறார்கள் ஆனால் சிக்னலின் தரம் மேம்பட்டதை அறிந்துகொள்ள வேண்டும் இப்போது மக்கள் அனலாக் சிக்னலாக மாற்றி அனலாகஸ் ட்ரான்ஸ்டியூசர் உடன் வேலை செய்ய தொடங்குகின்றனர் எனவே இது ஒரு அனலாகஸ் ட்ரான்ஸ்டியூசர் எனவே இது வெப்பம் பயன்படுத்தப்படும் இடத்தில் பயன்படுகிறது எனவே உங்களிடம் ஒரு தெர்மோகப்புள் ஹாட் ஜங்ஷன் மற்றும் குளிர் ஜங்ஷன் உள்ளது பின்னர் இது ஒரு E F ஐ உருவாக்குகிறது எனவே மாறுபட்ட மின்னழுத்தம் உள்ளது இது இந்த சிக்னலின் நிபந்தனைகளை கண்காணிக்கிறது பின்னர் ஒரு அனலாகஸ் வெளியிட்டு சிக்னலை பெற முயற்சிக்கிறோம் எனவே இது நேரத்தை பொருத்து எனவே நேரத்தை பொருத்து தொடர்ச்சியாக சிக்னல் பதிவு செய்யப்படுவதை காணலாம் இது இந்த டேட்டா வை பதிவு செய்யக்கூடிய சாதனம் மற்றும் இது திரையில் இருந்து ஒரு திட்டத்தையும் கொடுக்கிறது அடுத்த வகைப்பாடாக நேரடி மற்றும் மறைமுக ட்ரான்ஸ்டியூசர் உள்ளன இங்கு அளவிடும் கருவியானது அளவிடுகிறது மற்றும் எலக்ட்ரிகல் அல்லாத வேரியபுலை எலக்ட்ரிக்கல் வேரியபுல் ஆக மாற்றுகிறது இதுவே நேரடி ட்ரான்ஸ்டியூசர் ஆகும் எடுத்துக்காட்டாக இடப்பெயர்வானதுஎலக்ட்ரிக்கல் வடிவமாக மாற்றப்படுகிறது வெப்பநிலை கதிர்வீச்சு வெப்ப ஓட்டத்தை அளவிடப் பயன்படும் தெர்மோகப்புள் நேரடி ட்ரான்ஸ்டியூசர் க்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் எனவேEMF ஒரு மின்னழுத்தம் ஆக மாற்றப்படுகிறது எனவே மின்சார அளவு மின்சாரம் இல்லாத அளவாக மாற்றப்பட்டால் அது நேர்மாறான மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இதில் ஒரு மின்னழுத்தத்தை பயன்படுத்துவோம் மின்னழுத்தத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படும் இடப்பெயர்ச்சியை நகர்த்த LVDT தேவைப்படுகிறது சிக்னல் ஆனது மையநகர்வுகள் அல்லது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சுருள் நகர்வுகளுக்கு இடையில் இருக்கும் அயன் கோர் மூலம் உருவாக்கப்பட வேண்டும் எனவே இது தலைகீழ் ட்ரான்ஸ்டியூசர் என்று அழைக்கப்படுகிறது தலைகீழ் ட்ரான்ஸ்டியூசர் க்கு மிகவும் பொதுவான எடுத்துக்காட்டு பீசோ படிகமாகும் அங்கு மின்னழுத்தம் உள்ளிடவும் இடப்பெயர்ச்சி வெளியீடாகவும் உள்ளது எனவே LVDT மற்றும் பீசோ படிகம் ஒன்றாக இருக்கலாம் எனவே நாம் நிறைய வகைப்படுத்துதல்களை கண்டோம் எனவே நாம் முன்பு பார்த்தவற்றை நினைவுப்படுத்துவோம் எனவே முதன்மையானது இரண்டாம்நிலை மற்றும் செயல்நிலை மற்றும் செயலற்ற நிலை பிறகு டிஜிட்டல் அனலாக் அடுத்தது நேரடியானது மற்றும் மறைமுகமானது போன்ற ட்ரான்ஸ்டியூசர் வகைகளை பார்த்தோம் நாம் அனைத்து வகைகளையும் பார்த்தோம் ஆனால் அடிப்படை ட்ரான்ஸ்டியூசர் பற்றி பார்க்கவில்லை பிறகு கொள்ளளவுஎதிர்ப்பு தூண்டல் போன்ற வகைகளையும் பார்த்தோம் தூண்டல் வகையில் செயல்நிலை மற்றும் செயலற்ற நிலை ட்ரான்ஸ்டியூசர் களைப் பார்த்தோம் எனவே இவை ட்ரான்ஸ்டியூசர் இன் பல்வேறு வகைகள் நேரடி மற்றும் மறைமுக ட்ரான்ஸ்டியூசர் களுக்கு ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் நேரடி ட்ரான்ஸ்டியூசர் ஒரு அளவிடும் சாதனமாகும் இது எலக்ட்ரிக்அல்லாத மதிப்பை எலக்ட்ரிக் மதிப்பாக மாற்றுகிறது எலக்ட்ரிக் சிக்னலை எலக்ட்ரிக் அல்லாத சிக்னலாக மாற்றுவது தலைகீழ் அல்லது மறைமுக ட்ரான்ஸ்டியூசர் ஆகும் எனவே இங்கு ஒரு பீசோ படிகம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பீசோ படிகம் நகர முயற்சிக்கிறது எனவே இங்கே நீங்கள் தலைகீழ் விளைவை கொண்டிருக்கிறீர்கள் எனவே மின்னழுத்த மூலத்திற்கு ஏற்றவாறு பீசோ படிகம் ஆனது மேலும் கீழும் நகர்கிறது எனவே தலைகீழ் என்றால் என்ன தலைகீழ் என்பது ஒரு எலக்ட்ரிகல் அளவு மாற்றப்படுகிறது எலக்ட்ரிகல் அளவானது இடப்பெயர்ச்சி ஆக மாற்றப்படுகிறது இது தலைகீழ் ட்ரான்ஸ்டியூசர் என அழைக்கப்படுகிறது எனவே ஒரு அளவிடும் சாதனம் எலக்ட்ரிகல் அல்லாத சிக்னலை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றுகிறது இது நேரடி ட்ரான்ஸ்டியூசர் எனவே இங்கு இது எலக்ட்ரிகல் இடப்பெயர்ச்சியிலிருந்து எலக்ட்ரிக் அல்லாத இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கிறது எனவே இது தலைகீழ் ட்ரான்ஸ்டியூசர் என்று அழைக்கப்படுகிறது எனவே நேரடி மற்றும் தலைகீழ் ட்ரான்ஸ்டியூசர் களை ஒரு திட்ட வரைபடத்துடன் பார்ப்போம் எனவே உங்களிடம் ஒரு ரெஃபரன்ஸ் சிக்னல் உள்ளது இது ஒரு உள்ளீடாக வழங்கப்படுகிறது உங்களிடம் கம்பரட்டர் உள்ளது மற்றும் உங்களிடம் நெட்வொர்க் ஆம்ப்ளிஃபையர் உள்ளது எனவே இது இதனை பெருக்கி பின்னர் அது பதிவு செய்த அனைத்தையும் செயல்படுத்த முயற்சிக்கிறது எனவே இந்த செயல் நிகழ்கிறது பின்னர் உங்களிடம் கட்டுப்படுத்தப்பட்ட எலக்ட்ரிக் அல்லாத சிக்னல் உள்ளது இது வெளியே வருகிறது எனவே செயல்பாட்டின் அடிப்படையில் நாம் இடப்பெயர்ச்சியை அளவிட முடியும் இது ஒரு ட்ரான்ஸ்டியூசர் மற்றும் இந்த சிக்னல் கொடுக்கப்படுகிறது பின்னர் அது ஒப்பிடப்பட்டு ரெஃபரன்ஸ் சிக்னல் ஐ வழங்குகிறது எனவே எலக்ட்ரிக்கல் யூனிட் அல்லது சிக்னல் இந்த திசையில் செல்கிறது இதற்கு எதிர்திசையில் இயந்திரம் வருகிறது எனவே பிறகு உங்களிடம் எலக்ட்ரிக்கல் சிக்னல் உள்ளது எனவே இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் எளிதாக ஒப்பிடப்படுகிறது பின்னர் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இது ஒரு நேரடி ட்ரான்ஸ்டியூசர் ஆகும் இது எலக்ட்ரிக்கல் அல்லாதவற்றை எலக்ட்ரிக் அளவாக மாற்றுகிறது இது ஒரு நேரடி ட்ரான்ஸ்டியூசர் ஆகும் எனவே நீங்கள் தலைகீழாக எடுத்துக்கொண்டால் குறிப்பு படமானது இவ்வாறு செல்லும் ரெஃபரன்ஸ் உள்ளீடு எலக்ட்ரிக் அல்லாத அளவு மற்றும் இடப்பெயர்வு வழங்கப்படுகிறது பின்னர் ட்ரான்ஸ்டியூசர் நெட்வொர்க் ஆக பெருக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் இங்கிருந்து அளவிடப்பட்ட அல்லது வெளியீட்டை பெறுகிறோம் நமக்கு ஒரு எலக்ட்ரிகல்சிக்னல் கிடைக்கிறதுஇது ஒரு தலைகீழ் ட்ரான்ஸ்டியூசர் மற்றும் நீங்கள் ஒரு இயந்திர சிக்னலை பெறுவீர்கள் இது ஒப்பிடப்படுகிறது மற்றும் அடுத்த கட்ட சிக்னல் கொடுக்கப்படுகிறது இது ஒரு அழகான திட்ட வரைபடம் ஆகும் இது நேரடி மற்றும் மறைமுக அல்லது தலைகீழ் ட்ரான்ஸ்டியூசர் களைப் பற்றி பேசுகிறது பூஜ்ஜியம் மற்றும் விலகல் வகை ட்ரான்ஸ்டியூசர் உங்களிடம் உள்ளது இந்த பூஜ்ஜிய வகையை நாம் ஏற்கனவே கம்பரட்டரில் பார்த்தோம் எனவே அளவிடப்பட்ட அளவினால் உருவாக்கப்படும் ஒன்றை எதிர்க்கும் பொருத்தமான அறியப்பட்ட விளைவை பயன்படுத்துவதன் மூலம் 0 வை பராமரிக்கும் கொள்கையின் அடிப்படையில் பூஜ்ஜிய வகை சாதனம் செயல்படுகிறது எனவே இது எப்போதும் 0 வில் இருக்கும் அல்லது அளவிடப்பட்ட மதிப்பை வைப்போம் எனவே இது உடனடியாக இடப்பெயர்ச்சியை காட்டுகிறது மற்றும் இடப்பெயர்ச்சியில் இருந்து நீங்கள் சில சக்தியை பயன்படுத்தி அதை 0 விற்கு கொண்டு வரலாம் எனவே 0 வுக்கு கொண்டுவர நீங்கள் எவ்வளவு சக்தியை பயன்படுத்தினீர்கள் என்று இப்போது உங்களுக்கு தெரியுமா இப்போது இந்த அளவை அளவிட சில தகவல்களைப் பெற முயற்சிப்போம் பூஜ்ஜிய வகை சாதனம் ஜீரோவை பராமரிக்கும் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக ஒரு பாய்ண்டரை எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த பாய்ண்டரை சில சாதனத்தின் முன் வைத்திருக்கும் போது அதனை திசை திருப்ப முயற்சிக்கிறது இப்போது நான் சக்தியை பயன்படுத்த முயற்சிக்கிறேன் அதை மைய நிலைக்கு திருப்புகிறேன் அதை மீண்டும் மைய நிலைக்கு கொண்டுவருவதற்கு நான் பயன்படுத்திய சக்தி என்ன என்பதை கண்டுபிடித்தேன் பின்னர் இதனை அறியப்பட்ட அளவாக மாற்றினேன் பூஜ்ய வகை சாதனமானது அளவிடப்பட்ட அளவினால் உருவாக்கப்படும் ஒன்றை எதிர்க்கும் பொருத்தமான அறியப்பட்ட விளைவை பயன்படுத்துவதன் மூலம் 0 வினை பராமரிக்கும் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது எனவே எதிரெதிர் விளைவின் அளவில் துல்லியமான தகவல்களின் எண்ணிக்கையை மதிப்பிடுவதற்கு ஜீரோ மட்டத்தில் முன்னுரிமையை சமநிலைப் படுத்தவேண்டியது அவசியம் என்பதால் இந்தப் புள்ளியை மீண்டும் கொண்டுவர வேண்டியது மிகவும் முக்கியமானது இந்த முறையின் முக்கிய தீமை என்னவென்றால் டைனமிக் அளவீட்டிற்கு இதனை பயன்படுத்த முடியாது டைனமிக் அளவீட்டு முறை நிலையான அளவிடும் முறை என்று அழைக்கப்படுகிறது நிலையான அளவீட்டு முறையில் அதிகபட்ச மதிப்பை நீங்கள் பதிவு செய்வீர்கள் டைனமிக் என்பது நேரத்தை பொறுத்து ரெஸ்பான்ஸ் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதாகும் எனவே நீங்கள் ஒரு சாதனத்தை வைத்திருக்க வேண்டும் இது மிகவும் உணர்திறன் வாய்ந்தது மற்றும் அனைத்து விலகலையும் அளவிடுகிறது எனவே இந்த பூஜ்ஜிய வகையில் முக்கிய தீமை என்னவென்றால் நாம் ஃபோர்ஸ் அளவீடு செய்யும் போது அதை டைனமிக் அளவிற்கு பயன்படுத்த முடியாது பழைய நாட்களில் டயல் கேஜ் உடன் சேர்ந்து டைனமிக் அளவையும் பயன்படுத்துவோம் இது அதிகபட்ச அளவீடு செய்ய மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஆனால் இப்போது மிஷினிங் செயல்பாட்டின் போது இந்த டைனமிக் அளவீட்டு முறை கருவிக்கும் வொர்க்பீசிற்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பதை வெவ்வேறு இன்சைட்ஸ் ஐ கொண்டு கண்டறிய முடிகிறது எனவே பூஜ்ஜிய வகை ட்ரான்ஸ்டியூசர் முக்கிய எடுத்துக்காட்டாக டைனமிக் அளவீட்டு முறை உள்ளது இது டேட் வெயிட் அழுத்த அளவீடுகள் மற்றும் ஆர்ம் மற்றும் சமநிலை ஆர்ம் தூண்டுகிறது எனவே இவைகள் இந்த பூஜ்ஜிய வகை சாதனத்தில் செயல்படும் சில சாதனங்கள் ஆகும் இவை அனைத்தும் ஜீரோ விலகலை பராமரிக்கும் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது எனவே விலகல் வகை ட்ரான்ஸ்டியூசர் ஒரு அளவிடப்பட்ட அளவை ஒரு பிசிகல் விளைவாக உருவாகும் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது இந்த அளவீட்டு கருவியில் சில பகுதிகளில் எதிர்திசையில் ஒரு அனலாகஸ் விளைவை தூண்டுகிறது அளவிடப்பட்ட அளவு ஒரு சிக்கல் விளைவை அளவிடும் அளவை உருவாக்குகிறது என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது இடப்பெயர்வு அளவு என்பது ஒரு பிசிகல் விளைவை உருவாக்குகிறது இது அளவிடும் கருவியில் சில பகுதிகளில் எதிர்திசையில் ஒரு அனலாகஸ் விளைவை தூண்டுகிறது எனவே அளவிடப்பட்ட அளவின் கொள்கையானது வெப்பநிலையானது தெர்மோகப்புளை வைப்பது மற்றும் அளவிடப்பட்ட கருவியின் சில பகுதியில் எதிர்திசையில் அளவிடுவது போன்ற ஒரு பொதுவான விளைவை ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையில் செயல்படுகிறது ஒரு சமநிலை வரும்வரை எதிர்விளைவு அதிகரிப்பு உள்ளது இந்த நிலையில் அளவீட்டு விலகல் அளவிடப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எனவே ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இல் என்ன நடக்கிறது ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எப்பொழுதும் ஜீரோ நிலையில் இருக்கும் எனவே நாம் செய்வது என்னவென்றால் அதன் மீது ஒரு எடையை வைக்க முயற்சிக்கிறோம் எனவே நீங்கள் ஒரு எடையை வைக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு எடையை வைக்கும்போது ஸ்ப்ரிங் ஆனது நீட்ட முயற்சிக்கிறது எனவே எதிரெதிர் விளைவில் அதிகரிப்பு உள்ளது ஏனெனில் பொதுவாக நீங்கள் ஒரு எடையை வைத்தவுடன் சுருக்கப்பட்ட நிலையில் இருக்கும் இது ஒரு சமநிலை அடையும் வரை அதே கட்டத்தில் அளவீடு மேற்கொள்ளப்படுகிறது எனவேநீங்கள் எதை பயன்படுத்தினாலும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி ஏற்படுவதை காணலாம் எனவே ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இந்த வகை ட்ரான்ஸ்டியூசர் க்கு சிறந்த உதாரணமாகும் இங்கே ஸ்ப்ரிங் பேலன்ஸ் என்பது ஒன்றுமில்லை இதில் ஒரு கொக்கி உள்ளது எனவே உங்களிடம் ஒரு ஸ்ப்ரிங் உள்ளது மற்றும் ஒரு கொக்கி உள்ளது பின்னர் உங்களுக்கு இங்கே ஒரு பாயின்டர் உள்ளது நீங்கள் எடையை அளிக்கும் போது அது மேலும் கீழும் நகரும் எனவே சமநிலை அடையும் வரை எதிரெதிர் விளைவில் அதிகரிப்பு உள்ளது இந்த கட்டத்தில் அளவீடு மேற்கொள்ளப்படுகிறது ஸ்ப்ரிங் கேஜ் எளிய உதாரணம் ஆகும் எனவே பூஜ்ஜிய வகை மற்றும் விலகல் வகையை பார்த்தோம் இது 0 வுக்கு கொண்டு வருகிறது இது மற்றுமொரு விஷயம் ஆகும் ட்ரான்ஸ்டியூசர் இன் பண்புகள் சென்சாருக்கு உள்ளதைப் போன்றே அதிக அளவு துல்லியம் இருக்க வேண்டும் பின்னர் குறிப்பிட்ட இயக்க வரம்பில் மிக உயர்ந்த அளவிலான நேர்க்கோட்டுத்தன்மை கொண்டிருக்க வேண்டும் பின்னர் அது டைனமிக் ஆக இருக்கவேண்டும் அதாவது எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் யும் அது உடனடியாக எடுக்க வேண்டும் அது அதிக உள்ளீட்டு மின்மறுப்பு கொண்டிருக்க வேண்டும் மற்றும் விளைவு நீக்குதலுக்கான குறைந்த வெளியீடு மின்மறுப்பு என்ற இந்தப் பகுதியும் முக்கியமானது இது மிக உயர்ந்த உள்ளிட்டு மின்மறுப்பு மற்றும் குறைந்த வெளியீட்டு மின் மறுப்பை கொண்டிருக்கும்போது லோடிங் விளைவை எடுக்காது எனவே பின்னர் உயர் தீர்மானங்கள் தேவைப்படுகின்றன அது மிக நெருக்கமான துல்லியத்தை கொடுக்க முயற்சிக்கிறது பின்னர் ட்ரான்ஸ்டியூசர் இன் அளவு சிறியதாக இருக்க வேண்டும் முடிந்தவரை ஹிஸ்டெரெஸிஸ் போல குறைவாக இருக்க வேண்டும் அல்லது ஹிஸ்டெரெஸிஸ் போல இல்லாமல் இருக்க வேண்டும் ஹிஸ்டெரெஸிஸ் என்பது என்ன எடுத்துக்காட்டாக இது மின்னழுத்தம் மற்றும் நேரம் ஆகும் எனவே நீங்கள் லோடு செய்யும்போது அன்லோடு செய்தால் இது வேறு பாதையில் செல்ல முயற்சிக்கிறது எனவே இது ஹிஸ்டெரெஸிஸ் லூப் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது முடிந்தவரை குறைந்த பட்சமாக இருக்கவேண்டும் பின்னர் வலுவான தன்மை அழுத்தம் அதிர்ச்சியை தாங்குவதை உறுதி செய்யவேண்டும் மற்றும் தோராயமாக கையாளும் வலிமை போன்ற தரம் மற்றும் தகவமைப்பு திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் அரித்தல் போன்ற கடுமையான சூழலை தாங்குவதாக இருக்க வேண்டும் இது போன்ற சில பண்புக்கூறுகள் ட்ரான்ஸ்டியூசர் இருக்க வேண்டும் எனவே இதுவரை நாம் முதன்மை பகுதியை கண்டோம் இப்பொழுது அடுத்த பகுதிக்குச் செல்வோம் இது இடைநிலை மாற்றும் சாதனம் ஆகும் எனவே ஒரு இணைப்பு அமைப்பு ஒரு மெக்கானிக்கல் ஆம்ப்ளிபையர் ஆக பயன்படுத்தப்படும்போது இங்கே இயக்கவியல் நேர்கோட்டுத்தன்மை மிகவும் முக்கியமானது இது சிறிய பெருக்கத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும் இது பெரும்பாலும் அதன் முழு அளவிலான வெளியீட்டை விட அதிக லாபம் என்று அழைக்கப்படுகிறது மின்சாரம் வருவதற்கு முன்னால் இணைப்பு அமைப்பு ஒரு மெக்கானிக்கல் ஆம்ப்ளிஃபையர் ஆக பயன்படுத்தப்பட்டது நீங்கள் திரும்பிச் சென்று டயல் கேஜ் பார்த்தால் மக்கள் மெக்கானிக்கல் ஆம்ப்ளிபையர் ஐ மட்டுமே பயன்படுத்த முயற்சித்தார்கள் அதில் நீங்கள் நிறைய கியர்ஸ் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் இந்த கியர்கள் அடிப்படையில் பெருக்க பயன்படுத்தப்படுகின்றன எனவே இது மெக்கானிக்கல் ஆஃப்ளிகேஷன் ஆகும் இது ஒரே மாதிரியான பெருக்கத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும் இது பெரும்பாலும் கெய்ன் என்றும் முழு அளவிலான வெளியீடு என்றும் அழைக்கப்படுகிறது கெய்ன் நேர்க்கோட்டில் இருக்கவேண்டும் இல்லையெனில் மோசமான பெருக்கத்திற்கு வழி வகுக்கும் எனவே அதனால்தான் அனைத்து சென்சார்களிலும் ட்ரான்ஸ்டியூசர் ஒரு வொர்கிங் ரேன்ஜ் ஆக பயன்படுத்தப்படுகிறது நாம் இதை ஏன் ஒரு வொர்கிங் ரேன்ஜ் ஆக குறிப்பிடுகிறோம் ஏனென்றால் அந்த வொர்கிங் ரேன்ஜ் இல் லீனியர் ரெஸ்பான்ஸை கொண்டிருக்கும்போது நீங்கள் ஒரு கணித சமன்பாடு எழுத முயற்சிக்கலாம் மற்றும் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் குறுக்கு தொடர்பு Yமற்றும் X அளவுருவை எழுதலாம் எனவே நேரியல் மற்றும் நேர்க்கோட்டு ஸ்டைலஸ் இயக்கம் ஆகியவற்றை கண்டறிய சரியான டைம் அவுட் அறிந்துகொள்வது அவசியம் இணைப்பு பபரிமாணம் மற்றும் நிலையான புள்ளி இருப்பிடம் ஆகியவற்றின் டாலரன்ஸை கட்டுப்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் எனவே நிலையான இணைப்பு இயக்கத்தை பயன்படுத்த விரும்பினால் கியர்கள் மூலம் பயன்படுத்தலாம் ஒரு கட்டத்தில் முன்னிலைப் படுத்தப் பட்ட பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் பெரியதாக்க முயற்ச்சிக்கிறீர்கள் ஒரு பெண்டாகிராமில் இணைப்பு பரிமாணங்களை மாற்றுவதன் மூலம் இடப்பெயர்ச்சியை பெரியதாக்க முடியும் எனவே மெக்கானிக்கல் ஆம்ஃப்ளிபிகேஷன் என்பது பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது மெக்கானிக்கல் ஆம்ஃப்ளிபிகேஷன் ஐ பயன்படுத்தும்போதுஃப்ரிக்ஷ்னல் லோடிங் இனர்ஷியல் லோடிங் எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் மற்றும் ப்ளாக்ளாஷ் ஆகியவை பிழைக்கு வழிவகுக்கின்றன இனர்ஷியல் லோடிங் எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஆகியவற்றால் ஏற்படும் பிழையானது முறையான பிழையாக தொகுக்கப்பலாம் இந்த பிழைகள் சீரானவை மற்றும் மெக்கானிக்கல் வியர் மற்றும் டியர் களை கொண்டிருக்கும் எனவே குறிப்பிட்ட கால இடைவெளியில் பதிலை கண்டுப்பிடிக்க முயற்சிசெய்தால்அதற்கு ஏற்ப கரக்ஷன் ஃபேக்டர் கொடுக்கப்படலாம் எனவே முறையான பிழைகள் இல்லை அவை மிகவும் துல்லியமானவை ஆனால் அவை மையப் புள்ளியிலிருந்து இடம்பெறுகின்றன எனவே நீங்கள் ஒரு முறையான திருத்தத்தை வைக்கலாம் பின்னர் இதை இந்த இடத்திற்கு நகர்த்தலாம் எனவே இனர்ஷியல் லோடிங் உடன் ஏற்படும் எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் பிழையானது முறையாக தொகுக்கப்படலாம் ஃப்ரிக்ஷ்னல் லோடிங் மற்றும் ப்ளாகளாஷ் போன்றவை சீரற்ற பிழைகள் ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிகழ்கிறது ஆனால்ஃப்ரிக்ஷ்னல் லோடிங் மற்றும் ப்ளாக்ளாஷ் பிழைகளை கணிப்பது மிகவும் கடினம் ஆகும் இணைப்பில் உராய்வின் எந்த மூலத்தையும் பிரதிபலித்த உராய்வின் பெருக்கம் சிறியதாக இருக்கும் அதனால்தான் இன்று நாம் என்ன செய்கிறோம் இந்த இணைப்புகள் அனைத்தையும் பீசோ படிகங்களுக்கு மாற்ற முயற்சிக்கிறோம் எனவே இங்கு ஒரு பீசோ படிகம் மற்றும் இடப்பெயர்வு உள்ளது நீங்கள் பீசோ படிகத்தை அடுக்கி வைத்து இடப்பெயர்ச்சியை பார்க்கலாம் எனவேஇணைப்பில் உள்ள ஒரு உராய்வின் மூலத்தைமெக்கானிகல் ஆம்ஃபிளிகேஷன் இருந்து எலக்ட்ரிக்கல்ஆம்ஃபிளிகேஷன் பெருக்கத்திற்கு நகர்கிறோம் இருப்பினும் சிறியதாக உள்ள இது ஒரு ஃபோர்ஸை விளைவிக்கும் இது கெயின் க்கு சமமான தொகையால் பெரிய தாக்கப்படுகிறது எனவேஇணைப்பில்சிறிய இயக்கம் பெரியதாகிறது அதைதான் இங்கு சொல்ல முயற்சிக்கிறோம் இந்த பெருக்கப்பட்ட ஃபோர்ஸ் ஆனது மீண்டும் உள்ளிட்டு பெரிதாக்கப்பட்ட சுமைகளாக பிரதிபலிக்கப்படுகிறது இதுமூலத்திற்கும் உள்ளீட்டுற்கும் இடையிலான கெயின் க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த விளைவு பிரதிபலிக்க பட்ட உராய்வு பெருக்கம் என பதிவு செய்யப்படுகிறது எனவேஇது ஃப்ரிக்ஷ்னல் லோடிங் இனர்ஷியல் லோடிங் எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் மற்றும் ப்ளாக்ளாஷ் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது எனவே இது மிகவும் முக்கியமானது ப்ளாக்ளாஷ் என்பது இணைப்பு அமைப்பில் ஏற்படும் தற்காலிகமான கட்டுப்படுத்தப்பட முடியாத தன் விளைவுகளாகும் எடுத்துக்காட்டாக உங்களிடம் இரண்டு கியர்கள் இருந்தால் அவை ஒரு காலத்தில் ஒன்றோடொன்று கலக்கின்றன பின்னர் இந்த கியர்கள் தேய்ந்துபோகின்றன எனவே நீங்கள் முன்னோக்கி 10 சுற்றுகள் செல்லும்போது அது 10 mm நகரும் நீங்கள் தலைகீழ் திசையில் வரும்போது அது 10 சுற்றுகள் செல்லும் இது 9 5mm மட்டுமே சென்றால்இந்த வேறுபாடே ப்ளாக்ளாஷ் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த இணைப்புகள் நம்மிடம் இருந்தால் இதுபோன்றே ப்ளாக்ளாஷ் நிகழ்கிறது எனவேப்ளாக்ளாஷ் என்பது வெளியீட்டு இணைப்பு அமைப்பில் தற்காலிகமாக ஏற்படும் கட்டுப்படுத்தப்படாத தன் விளைவுகளாகும் எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் மற்றும் ப்ளாக்ளாஷ் ஆகியவை இந்த இணைப்பு இயக்கத்தில் நிகழ்கின்றன எனவேஇது வெளியீட்டில் உள்ள மூலங்களுக்கிடையிலான கெயின் க்கு சமமான தொகையால் பெருக்கப்படுகிறது எனவே இதுவும் பெருக்கப்படும் எனவே இந்த இயக்கம் உண்மையான ப்ளாக்ளாஷ் அல்லது சிதைவுக்கு சமமாகும் இது மூலத்திற்கும் வெளியீட்டிற்கும் இடையிலான கெயின் ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இந்த இரண்டு விளைவுகளும் ப்ளாக்ளாஷ் பெருக்கம் மற்றும் எலாஸ்டிக் பெருக்கம் என அழைக்கப்படுகின்றன எனவேஅந்த இயக்கம் உண்மையான ப்ளாக்ளாஷ் க்கு சமமாகும் என்பதை புரிந்து கொள்வோம் அல்லது கெயின் ஆல் பெருக்கப்படும் சிதைவு மூலத்திற்கு இடையில் இந்த இரண்டு இயக்கம் இருக்கும் ப்ளாக்ளாஷ் காரணமாக இருந்த மொத்த இடப்பெயர்ச்சி இழப்பு பின்வருமாறு வழங்கப்படுகிறது எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஆல் ஏற்படும் மொத்த இடப்பெயர்ச்சி இழப்பீட்டு சமன்பாடு பின்வருமாறு உள்ளது எனவேஇவை ப்ளாக்ளாஷ் மற்றும் எலாஸ்டிக் ஆல் ஏற்படும் இழப்புகள் ஆகும் ஆனால்இங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கெயின் உள்ளது எனவேஇந்த முக்கியத்துவம் என்ன என்பதை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் மேலும் இந்த டாலரன்ஸ் தவிர்க்கமுடியாதது ஏனெனில் தேவையான இயந்திரத்தை பொருத்துவதால் இது லூப்ரிகன்ட் வசதியை வழங்குவதோடு டாலரன்ஸ் உடன் கொடுக்க வேண்டிய கூறுகளின் வெப்ப விரிவாக்கத்தை அனுமதிக்கிறது இந்த டாலரன்ஸ் மேலும் இழந்த இயக்கத்தின் விளைவை குறைப்பதற்காக இழந்த இயக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த டாலரன்ஸ் அளவானது முடிந்தவரை குறைந்தபட்ச அளவு 40 பிளஸ் அல்லது மைனஸ் 0 5 அல்லது 40 பிளஸ் அல்லது மைனஸ் 0 3 அல்லது 40 பிளஸ் அல்லது மைனஸ் 0 1 என்று இருக்குமாறு செய்யப்படுகிறது எனவே டாலரன்ஸ் அளவை முடிந்தவரை குறைந்த பட்சமாக வைத்திருக்க வேண்டும் அதாவது இழந்த இயக்கம் குறைவாக இருக்கவேண்டும் டாலரன்ஸ் அளவில் சிறியதாக செல்லும்போது செலவு அதிகமாக உள்ளது சம்மந்தப்பட்ட உடமைகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ஆனால் டாலரன்ஸ் தாராளமாக மாறும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அது முற்றிலும் மாறுபட்ட பதிலாக மாறும் மற்றும் இழந்த இயக்கம் நிறைய இருக்கிறது வெப்பநிலையானது இடைநிலை மாற்றத்தில் நிறைய சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது வெப்பநிலை அதிகமாகும்போது அமைப்பானது தவறாக செயல்படத் தொடங்குகிறது எடுத்துக்காட்டாக கேபிள் மற்றும் சுருள்களில் வெப்ப விரிவாக்கம் இருக்கிறது இது உங்களுக்கு வேறு காரணத்தை தருகிறது வெப்பநிலை மாறுபாடு அளவீடு அமைப்பின் செயல்பாட்டை மோசமாக பாதிக்கிறது எனவே பரிமாணத்தில் வெப்பநிலை மாற்றத்தைப் பொறுத்து இலட்சிய அளவீட்டு கருத்து ஒருபோதும் முழுமையாக அடையப்படவில்லை மேலும் எலாஸ்டிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் போன்ற இரண்டு பிசிகல் பண்புகளும் வெப்பநிலை மாறுபாட்டை பொருத்தது எனவே நீளத்தின் அதிகரிப்பு இங்கு நிகழ்கிறது ஏனெனில் வெப்பநிலை அதன் வழியாக செல்கிறது எனவே உள்ளீடு இல்லாத நிலையில் வெளியீட்டில் மாற்றம் நிகழும் போது 0 ட்ரிப்ஃட் அல்லது அளவு பிழை எனப்படும் விலகளின் முடிவுகளுடன் நீங்கள் வேறுபட்ட எலக்ட்ரிகல் ரெஸ்பான்ஸை பெறுவீர்கள் அதாவதுட்ரிப்ஃட் நடக்கும்போது வெப்பநிலை சீராக உள்ளது வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் செல்லும்போது ட்ரிப்ஃட் மின்னழுத்தம் இவ்வாறு செல்கிறது எனவேட்ரிப்ஃட் 5 ஆக இருக்கும்போது 0 வோல்ட் மற்றும் 5 வோல்டாக ஆக 0 ட்ரிப்ஃட் ஆக உள்ளது ட்ரிப்ஃட் முக்கியமாக வெப்ப நிலை மாறுபாட்டை பொறுத்ததே அமைகிறது எனவே நாம் எலாஸ்டிக் விலகல் மற்றும் ப்ளாக்ளாஷ் ஆகியவற்றை கண்டோம் இப்போது ட்ரிப்ஃட் கான வெப்பநிலை அடிப்படையிலான சிக்கல்களை காண்போம் எனவே அடுத்ததாக இடைநிலை மாற்றும் சாதனங்களின் நன்மைகளைப் பார்ப்போம் இதன் முதலாவது நன்மை என்னவெனில் ஆம்ஃப்ளிபிகேஷன் அல்லது அட்டனுவேஷன் எனவே ஆம்ஃப்ளிபிகேஷன் என்பது அதிகரித்த அட்டனுவேஷன் மற்றும் குறைந்த ஆம்ஃப்ளிபிகேஷன் ஆகும் அல்லது அட்டனுவேஷன் இல் மிக எளிதாக அதிகரித்த பவர் வெளியீட்டைபவர் ஆம்ப்ளிபையர் பயன்படுத்துவதன் மூலம் தருகிறது என்பது சாத்தியமில்லாததாகும் எனவே மெக்கானிக்கல் அமைப்புகளில் எளிதில் நிச்சயமாக நீங்கள் நெம்புகோல்கள் மற்றும் கியர்களை பயன்படுத்தி இருப்பீர்கள் மேலும் இவற்றை பெரிதாக்கலாம் ஆனால் எப்போதும் வியர் மற்றும் டியர் இருக்கும் எனவேபவர் ஆம்ஃப்ளிபையர் சிக்னலை பெருக்க பயன்படுத்தப்படுகின்றன மாஸ் இனர்ஷியா மற்றும் ஃப்ரிக்ஷன் விளைவானது இடைநிலை மாற்றியமைக்கப்பட்ட சாதனத்தில் பெரிய அளவில் குறைக்கப்படுகிறது மற்றும் கிட்டத்தட்ட எந்த அளவின் வெளியீட்டு பவரையும் வழங்க முடியும் எனவே எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை மாற்றுவதன் மூலம் அது 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்காக்கலாம் இதனை மிக எளிதாக செய்ய முடியும் நீங்கள் இருக்கும்போது சத்த விகிதத்தை காண்போம் நாம் இந்த சத்தத்தை குறைக்கவேண்டும் இது பதிவின் அதிக தொலைநிலை மற்றும் கட்டுப்பாடு ஆகும் இது விண்வெளி மற்றும் R D இல் அத்தியாவசியமாக பயன்படுத்தப்படுகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த சிக்னல்கள் வொயர்லெஸ் தொடர்பு என்று சொல்லக்கூடிய உணர்திறன் சிக்னல்களை அடிப்படையாகக் கொண்டது நீங்கள் இதனை பெற தொடங்கலாம் மற்றும் செயலாக்கலாம் இந்த ட்ரான்ஸ்டியூசர் மினியட்ரைசேஷனுக்கு எளிதில் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக ஒருங்கிணைந்த சுற்றுகளில் இது இடைநிலை மாற்றியமைக்கப்பட்ட சாதனங்களில் முக்கியமாக பயன்படுகிறது அடுத்து எளிய கரண்ட் உணர்திறன் சுற்றுக்கு செல்வோம் ஓம் விதியை பயன்படுத்தி ரீட்அவுட் சர்க்யூட் ஆல் காட்டப்பட்ட கரண்ட் ஆனது கீழே உள்ள ஒரு சமன்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது இதனை மீண்டும் இவ்வாறு எழுதலாம் இதிலிருந்து அதிகபட்ச கரண்ட் k0 ஆக உள்ளபோது இருந்தது அப்பொழுது கரண்ட் ஆனது ஆகும் வெளியீடு என்பது Imax பொருத்தது என இங்கு குறிப்பிடப்படுகிறது கேலிப்ரேஷனை ஒழுங்குப்படுத்துவதற்காக டிரைவிங் வோல்டேஜ் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த சர்க்யூட்ன் குறைபாடு என்னவென்றால் வெளியீட்டிருக்கும்உள்ளீ்ட்டீற்கும் இடையேயான தொடர்பு நான் லீனியராக உள்ளது அடுத்து நாம் பேலஸ்ட் சர்க்யூட் ஐ பார்ப்போம் எனவே இங்கே நான் மின்னழுத்தம் ei வைத்திருக்கிறோம் இது அடிப்படையில் சிறிய மாறுபாடாகும் ஒரு மின்னழுத்தம் உணர்திறன் சாதனம்ட்ரான்ஸ்டியூசர் குறுக்கே சிறிய மாறுபாடு உள்ள எளிய சுற்றில் வைக்கப்படுகிறது எனவே இது இங்கு வைக்கப்பட்டுள்ளது எனவே தற்போதைய மாறுபாட்டை பெற முயற்சிக்கிறோம் இதனை Rb இல்லாத நிலையில் எடுக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே முதலில் Ra Rb Rt என்றால் என்ன என பார்ப்போம் எனவேRb என்பது பேலஸ்ட் ரெஸிஸ்டர் மற்றும் Rt என்பது ட்ரான்ஸ்டியூசர் ரெஸிஸ்டர் எனவே மீண்டும் இங்கே ஓம் விதியை பயன்படுத்துவதன் மூலம் இந்த சுற்று உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் இங்குk என்பது மாறி ஆகும் எனவே eo என்பது kRt ட்ரான்ஸ்டியூசர் க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் ஆகும் இது வெளியீட்டு சாதனத்தால் பதிவு செய்யப்பட்டது இதன் சமன்பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்தச் சமன்பாடு இவ்வாறு எழுதப்படுகிறது அனைத்து சர்க்யூட் க்கும் kRt Rb மற்றும் e0ei என்பன முறையே உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆகும் உணர்திறன் அல்லது உள்ளீட்டின் மாறுபாட்டிற்கும் வெளியீட்டின் மாறுபாட்டிற்கும் இடையே உள்ள விகிதமானது பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு மதிப்புகளை பேலஸ்ட் ரெஸிஸ்டன்ஸ் இணைக்கப்பட்டால் நாம் உணர்திறனை மாற்றலாம் இது தேவையான உணர்திறனுக்கு Rb இன் உகந்த மதிப்பு இருப்பதைக் குறிக்கிறதுRb ஐ பொறுத்து வேறுபடுத்துவதன் மூலம் மதிப்பை பெறலாம் இது பின்வரும் இரண்டு நிலைகளால் 0 ஆக்கப்படுகிறது பேலஸ்ட் ரெஸிஸ்டன்ஸ் Rb உள்ளபோது குறைந்தபட்ச உணர்திறனின் மதிப்பு பேலஸ்ட் ரெஸிஸ்டன்ஸ் RbkRtஉள்ளபோது அதிகபட்ச உணர்திறனின் இன் மதிப்பு எனவே இறுதியாக நாம் தேவையான உணர்திறனுக்கு Rb உகந்த மதிப்பு இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இது ஒரு முக்கியமான சமன்பாடு ஆகும் அங்கு நீங்கள் உணர்திறன் பகுப்பாய்வு மற்றும் Rb உகந்த மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் இதைப் பின்வரும் இரண்டு நிபந்தனைகளுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும் பேலஸ்ட் ரெஸிஸ்டன்ஸ் R b ∞உள்ளபோது குறைந்தபட்ச உணர்திறனின் மதிப்பு பேலஸ்ட் ரெஸிஸ்டன்ஸ் R bkR tஉள்ளபோது அதிகபட்ச உணர்திறனின் இன் மதிப்பு